மதிய வணக்கம் நண்பர்களே சென்ற வகுப்பில் ஒரு விமானத்தின் கருத்தியல் திட்ட படத்தை வடிவமைப்பதற்கு உதவக்கூடிய இந்த எண்களைப்பற்றி இவ்வாறு உணர்வது என்பதை பார்த்தோம் மேலும் எனக்கு பணி தேவைகள் உள்ளது என்பதையும் புரிந்து கொண்டோம் Refer SlideTime 0037 பணி தேவையானது இதுபோன்ற ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் நாம் T0 என்ன என்பதை கணக்கிட்டோம் பிறகு விங் லோடிங்கை கண்டறிய முயன்றோம் நான் W0S ஐ தேர்ந்தெடுத்த உடன் விங் பரப்பு என்ன என்பது நமக்கு தெரியவரும் மேலும் TW அல்லது கருத்தியல் விமானத்திற்கு தேவையான த்ரஸ்ட் லோடிங் என்ன என்பதைப்பற்றிய ஒரு யோசனையும் நமக்கு கிடைக்கும் அதன் பிறகு எந்த அளவு டெயில் கன அளவு விகிதம் தேவைப்படும் எந்த அளவு குறியீட்டை நாம் எழுதி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தோம் CHT மற்றும் CVT ஆகியவை கிடைமட்ட டெயில் மற்றும் செங்குத்து டெயில் ஆகியவற்றுக்கான டெயில் கன அளவு விகிதம் ஆகும் எலவேட்டர் அளவு தோராயமாக எவ்வளவு இருக்கும் என்பதைப் பற்றியும் நாம் பேசினோம் மேலும் சில தலைப்புகளில் எய்லரான் ஃபளாப் பற்றிய சில கலந்துரையாடல்கள் இவைகள் ஒரு திட்ட படத்தை வரைய மட்டுமே உங்களுக்கு பயன்படும் ஏனெனில் இதன் பிறகு நாம் பகுப்பாய்வு செய்வோம் ஒரு வடிவமைப்பாளர் இந்த பகுப்பாய்வை மேற்கொள்வார் ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடக்கூடாது நாம் எல்லோரும் இந்த விமானத்தை இது Cm வெர்சஸ் CL ஆக இருக்கும்போது வடிவமைக்கிறோம் நாம் ஒரு குறிப்பிட்ட CLdesign க்கு வடிவமைகிறோம் குரூய்ஸ் நிபந்தனைகளை நிறைவு செய்யும் விமானத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இதை நாம் எடுத்துக் கொள்கிறோம் போக்குவரத்து விமானமாக இருப்பினும் நான் இந்த விமானத்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்டாட்டிக் மாறுதலுக்கு வடிவமைக்க முடிவு செய்து இருப்போம் இந்த ஸ்டாட்டிக் மார்ஜின் ஆனது 15 10 5 ஆக இருக்கலாம் இது தொழில்நுட்பம் மற்றும் கணக்கீடுகளில் எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளோம் என்பதைப் பொருத்தது இதை நான் செய்து முடித்தவுடன் பின்வரும் நிபந்தனைகளை நிறைவு செய்யுமாறு விங் மற்றும் டெயிலை நான் எவ்வாறு அமைப்பது என்பதைக் காண முயற்சிப்பேன் Cm00 இது ஒரு குறிப்பிட்ட எண் இது 0 2 ஆகவும் இந்த சாய்வு 0 15 ஆகவும் அதாவது ஸ்டாடிக் மார்ஜினில் 15 ஆக இருப்பின் இந்த மதிப்பு 0 03 ஆக மாறும் பிறகு நான் கேட்ட கேள்வி என்னவென்றால் விங் மற்றும் டெயிலை நான் எவ்வாறு லொக்கேட் செய்வது டெயில் செட்டிங் ஆங்கிள் என்ன மேலும் அதை நான் எவ்வாறு காண்பது இதன் மூலம் Cm0 மற்றும் CmCLஆகியவை நிறைவு செய்யப்பட வேண்டும் SM XNP XCG விமானத்தின் என்பதை நினைவில் கொள்க நம்மிடம் டெயில் கன அளவு விகிதத்தை அதிக அளவு சார்ந்துள்ள நடுநிலைப் புள்ளியை கண்டறிவதற்கான சமன்பாடு உள்ளது இவை எல்லாவற்றையும் நாம் செய்து விட்டோம் அடுத்த கேள்வி இந்த CL க்கு நம்மிடம் வடிவமைப்பு உள்ளது என்றாலும்கூட எல்லா நேரங்களிலும் இந்த CL இல் நாம் பறந்து கொண்டிருக்க மாட்டோம் எனவே நான் கொஞ்ச நேரத்திற்கு இந்த CL இல் பறக்க வேண்டும் மேலும் கொஞ்ச நேரத்திற்கு இந்த CL இல் பறக்க வேண்டும் அதாவது அதிக மற்றும் குறை வேகங்களில் இதை நான் எவ்வாறு செய்வேன் ஏனெனில் நான் இங்கே உள்ள அடிப்படை அமைப்புகளை வடிவமைக்கும்போது அந்த நேரத்தில் எலவேட்டர் தேவைகள் ஆனது 0 ஆக இருப்பதை உறுதி செய்தேன் எனவே நேர இழுப்பு 0 ஆனால் நீங்கள் அங்கிருந்து இங்கு வந்தால் உடனடியாக இது எதிர்மறை பிட்சிங் மொமண்டை உருவாக்குவதை நீங்கள் காணலாம் எனவே நான் எலவேட்டர் ஐ எதிர்கொள்ள வேண்டும் இதற்காக நான் எனவே எலவேட்டர் ஐ குறைக்க வேண்டும் எவ்வளவு எலவேட்டர் ஐ நான் விட்டுக்கொடுக்க வேண்டும் எனவே நான் முடிவு செய்துள்ள என்னுடைய அடுத்த CL ஆனது இங்கே எனக்கு என்ன தேவைப்படும் அல்லது நான் இந்த CL இல் பறக்கவேண்டுமெனில் எவ்வளவு எலிவேட்டர் விலகல் தேவை என்பதே ஆகும் இது பொதுவாக ஒரு கட்டுப்பாட்டு சிக்கல் மேலும் நான் கட்டுப்பாட்டு சிக்கல்களைப் பற்றி பேசும்போது நான் காண வேண்டியது எலவேட்டர் இன் கண்ட்ரோல் பவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது தான் எலவேட்டர் இந்த முழுமையும் கிடைமட்ட டெயில் மற்றும் இந்தப் பகுதி எலவேட்டர் எனில் இதை இவ்வாறு வரைந்தால் எவ்வளவு Cmஐ அதாவது Cm ஐ இது உருவாக்கும் இதுவே டெயில் மற்றும் இதுவே எலவேட்டர் மேலும் இந்த e நேர்மறை உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரிந்தால் எலவேட்டர் கண்ட்ரோல் பவர் ஆனது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது Cme Cme இது கண்டிப்பாக ஓர் அலகு எலவேட்டர் விலகலுக்கு எவ்வளவு Cm ஐ இது உருவாக்கும் என்பதைக் கூறும் எனவே எலவேட்டர் ஆனது கீழாக விலகல் செய்யப்பட்டிருந்தால் இது எதுவும் கூறாமல் செல்லும் ஆனால் ஒரு நோஸ் டவுன் மொமண்ட் ஐ கொடுக்கும் எலவேட்டர் மேலே இருந்தால் நோஸ் அப் மொமண்ட் ஐ கொடுக்கும் இதை நான் இங்கிருந்து இங்கே தொடர்புபடுத்தினால் என்னுடைய கேள்வி ஆனது நான் CL 0 2 ஆக உள்ளவாறு பறந்தால் எங்கே விலகல் 0 ஆக இருக்கும் நான் CL 0 3 ஆக உள்ளவாறு பறந்தால் எவ்வளவு எலவேட்டர் உயர்தல் தேவைப்படும் என்பவைகளே இவைகளை எல்லாம் ஒரு வடிவமைப்பாளராக நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மேலும் நான் எலவேட்டர் விலகலை அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்புகளில் பரவலாக வைத்திருத்தல் வேண்டும் அல்லது எலமெண்டரி விலகலின் நேர்க்குறி மற்றும் எதிர்க்குறி மதிப்புகளுக்குள் வைத்திருத்தல் வேண்டும் உதாரணமாக δe max ±25டிகிரி எனில் என்னுடைய செயல்பாடுகளை குறைந்தது ±15 டிகிரி க்கு உள்ள அளவுகளில் நான் பரவச் செய்தல் வேண்டும் ஏனெனில் சுமார் 7 8 டிகிரி அளவுக்கு சிறிது அதிக மதிப்பை லேண்ட் ஆகும்போது ஏற்படும் கிரவுண்ட் விளைவுகளுக்கு நீங்கள் வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் Refer Sliede Time 0737 எனவே விமானத்தை ஒரு குறிப்பிட்ட CL க்கு ட்ரிம் செய்ய எவ்வளவு எலவேட்டரை நான் விலகல் அடைய செய்ய வேண்டும் என்பதற்கான மதிப்பீட்டை நான் எவ்வாறு பெறுவது நம் எல்லோருக்கும் இது ஒரு நினைவு கூர்தலாக மட்டுமே இன்ஸ்டபிலிடி மற்றும் கண்ட்ரோல் ஆகியவை பின்வருமாறு என தெரிந்தால் இதை நீங்கள் செய்வீர்கள் Cm Cm0 Cm α Cme δe எனவே நான் ஒரு குறிப்பிட்ட CT மதிப்புக்கு விமானத்தை ட்ரிம் செய்யும் போது இதன் அர்த்தம் Cm ஆனது 0 Cm Cm0 Cm αtrim Cme δe reqd என எழுதுகிறேன் αtrim இன் அர்த்தம் இது CLtrim இந்த CL க்கு பொருத்தமான α ஆனது αtrim மேலும் CLtrim CL0 CL αtrim CLe δe reqd எனவும் எழுதுவேன் CL0 தவிர்க்கும் மிகத்துல்லியமான நிலைகளில் இந்த இரு சமன்பாடுகளை நான் பயன்படுத்தினால் மேற்கண்டவாறு எழுதுவேன் δe δe0 dedCLtrimCtrim என நான் எழுதலாம் இங்கே dedCLtrim SMCme இது நமக்கு நன்கு தெரிந்த அனுமானங்களை கொண்டுள்ள லீனியர் வரைபடம் நீங்கள் என்னுடைய விமான ஸ்டெபிளிட்டி மற்றும் கண்ட்ரோல் பற்றிய வகுப்பை திருப்பி பார்க்க வேண்டும் ஆனால் இந்த லீனியர் வேறுபாடு ஆனது ஆரம்ப எண்களில் மாட்டிக் கொள்வதை விட சிறந்தது இங்கே பாருங்கள் δe0 Cm0Cme மற்றும் SM XNP XCG மேலும் Cme ஆனது கிடைமட்ட டெய்லின் எத்தனை சதவீதம் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது தெரிந்தால் நீங்கள் இதை எப்பொழுதும் கண்டறியலாம் மேலும் வழக்கமான விமானத்திற்கு இந்த மதிப்பு ஒரு ரேடியனுக்கு எனக்கு 1 0 என்ற வரிசையில் இருக்கும் இந்த மதிப்புகளை நான் உங்களுக்கு ஏன் கொடுக்கிறேன் என்றால் நாம் கருத்தியல் கட்டத்தில் உள்ளோம் மேலும் Cm0 இன் வடிவியல் அளவு கொடுக்கப்பட்டால் CLtrim மற்றும் Cm0 இலிருந்து எவ்வாறு கண்டறிவது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கருத்தியல் கட்டத்தில் அந்த எண்ணை எடுத்துக் கொள்வீர்கள் CLtrim என்ற ஸ்டாடிக் மார்ஜினையும் உங்களுக்கு தெரியும் எனவே ஒரு கொடுக்கப்பட்ட CLtrim ற்கு δe reqd என்ன என்பது உங்களுக்கு தெரியவரும் நாம் ஒரு வடிவமைப்பாளராக எதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் மதிப்பு δemax எனில் உண்மையாக ஒரு வழக்கமான விமானத்திற்கு இதன் மதிப்பு நேர் குறி அல்லது எதிர் குறி 25 டிகிரிக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதே எனவே ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் நேர்குறி அல்லது எதிர் குறி 15 டிகிரியை 15 முதல் முதல் 17 டிகிரி மட்டுமே பயன்படுத்துவீர்கள் அதைவிட அதிகமாக அல்ல அந்த 8 9 டிகிரியை கிரவுண்ட் விளைவுகளை கையாள வைத்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் தரைக்கு அருகில் வரும்போது டவுன் வாஷ் மதிப்பானது கிட்டத்தட்ட பாதியாக மாறும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இயற்கையாகவே மற்றொரு பிட்ச் டவுன் மொமன்ட் வரும் எனவே நீங்கள் எலவேட்டரை மேலே வைக்க வேண்டும் எனவே நீங்கள் அந்த அளவு தரைப்பகுதியை உங்களுக்கு காலியாக வைக்க வேண்டும் இல்லையெனில் அந்த எலவேட்டரே ஸ்டால் ஆகும் எனவே இது எனக்கு தெரிந்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட CLtrim க்கு நான் விமானத்தை ட்ரிம் செய்ய வேண்டுமா என்பதை நான் எளிமையாக கண்டறியலாம் எந்த அளவு எலவேட்டர் தேவைப்படும் மேலும் அது நேர்குறி அல்லது எதிர்க்குறி 25 டிகிரி இருக்குமா இருக்காதா எனவே நீங்கள் விமானத்தை வடிவமைக்கும்போது முதல் கட்டத்தில் இதுவும் மிக முக்கியம் ஸ்டேட்டிக் மார்ஜினை பொருத்து இந்த δe க்கான தேவை மாறலாம் என்பதை நீங்கள் தெளிவாக காணலாம் இதன் அர்த்தம் இதை நான் மிக மிக குறைவான நிலைத்தன்மை கொண்டதாக மாற்றும் போது 15 சதவீதத்தில் இருந்து 10 சதவீதமாக மாற்றுகிறேன் எனில் δe யின் தேவை இயற்கையாகவே குறையும் குறைந்த நிலைத்தன்மை எனில் குறைந்த முயற்சி நான் ஸ்டேட்டிக் மார்ஜினை அதிகரித்தால் அதாவது CG ஐ மேலும் மேலும் முன்னே எடுத்துச் சென்றால் தேவைப்படும் δe மதிப்பு மிக அதிகமாக மாறும் நாம் அந்த அளவு பேன்ட் விட்த்தை எலவேட்டரில் கொண்டிருக்கிறோமா என்பதையும் காண வேண்டும் ஏனெனில் CG யின் நகர்வால் ஏர்கிராப்ட் ஆனது வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு ஸ்டேட்டிங் மார்ஜினை கொண்டுள்ளது அதாவது டேக் ஆஃபின் போது விண்டு மில் கண்டிசன் உள்ளபோது க்ரூய்ஸிங் ஆகும்போது என வெவ்வேறு நிலைகளில் இது என்ஜின் லொகேஷன் எங்கே உள்ளது என்பதை பொருத்தது எனவே இவை எல்லாமே பகுப்பாய்வின் பகுதிகளே ஆனால் ஒரு கருத்தியல் நிலையில் நீங்கள் கிடைமட்ட டெயிலின் 50 அல்லது 40 சதவீதத்தை எலவேட்டராக எடுத்துக் கொண்டால் நாம் முன்பு கலந்துரையாடியதுபோல நீங்கள் ஒரு நல்ல தொடக்கத்தை கண்டறியலாம் நீங்கள் இந்த லே அவுட்டை செய்துவிட்டால் ஒன்றன்பின் ஒன்றாக அடையாளம் காண வேண்டும் இதன்பின்பு நாம் ஏரோ டைனமிக்ஸ்க்கு செல்ல வேண்டுமா தேவை இல்லையா என்பதை விவாதிப்போம் அதாவது இந்த எல்லா வடிவியல் கூறுகளும் எனக்கு தெரிந்து விட்டால் நான் எடையின் திருத்தத்திற்கு செல்ல வேண்டும் மேலும் எடையானது ஏரோ டைனமிக் டிராக் கெழு ற்கான மதிப்பிடல் அல்லது நான் லேண்டிங் கியர்க்கு செல்ல வேண்டும் நாம் ஒரு சிஸ்டம் லெவலை முடித்தவுடன் இங்கிருந்து வெவ்வேறு வகையான லேண்டிங் கியருக்கு செல்வோம் என நான் முடிவெடுத்துள்ளேன் பின்பு நாம் பகுப்பாய்வுக்கு வருவோம் எனவே இதன் பிறகு ஒரு ஹால்டை வைக்கவும் லேண்டிங் கியர் அமைப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பேன் மேலும் எஞ்சினை எவ்வாறு மௌண்ட் செய்வது ஃப்யூவல் டேங்குகள் அவற்றை எங்கே லொக்கெட் செய்வது போன்ற எல்லா சிஸ்டம் லெவல் விஷயங்களைப் பற்றியும் பேசுவேன் இந்த சிஸ்டம் லெவல் விஷயங்களெல்லாம் முடிந்தவுடன் நான் மீண்டும் அனாலிசிஸ் பகுதிக்கு வருவேன் அதே நேரத்தில் மனிதர்கள் அற்ற ஏரியல் வாகனங்களை வடிவமைப்பதற்கான தேவைகள் அதிகமாக உள்ளதை நான் பார்க்கிறேன் குறிப்பாக மின்சார மோட்டார் பவர் கொண்டவை எனவே நமக்கு ஒரு அமர்வு எடுத்துக்காட்டுகள் எடிட்டுகள் கொடுக்கப்பட்ட அதாவது மனிதர்கள் அற்ற ஏரியல் வாகனங்களை வடிவமைக்க உங்களுக்கு உதவும் வகையில் உள்ள எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டதாக இருக்கும் இந்த மனிதர்கள் அற்ற ஏரியல் வாகனங்கள் எலக்ட்ரிக் ட்ரிவன் பவர் டிரிவன் பேட்டரி பவர் டிரிவன் ஆகியவை ஆகும் மேலும் அந்த எடுத்துக்காட்டில் இருந்து எவ்வாறு விங் செட்டிங் ஆங்கிளை அமைப்பது டெயில் செட்டிங் ஆங்கிளை அமைப்பது போன்றவற்றை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் எவ்வாறு இருப்பினும் அந்த தகவல்கள் மனிதர்கள் அற்ற ஏரியல் வாகனங்களுக்கானவை இந்த வகையில் நீங்கள் ஒரு அகன்ற கண்ணோட்டத்தை பெறுவீர்கள் மற்றும் இந்த பாடத்தை மிகவும் பாராட்டுவீர்கள் ஏனெனில் சிறிய மனிதர்கள் அற்ற வாகனத்தை நீங்களே உருவாக்கி நீங்களே சோதித்துக் கொள்ளலாம்